ஆகவே நாம் எவ்வாறு FDTDல் டிஸ்பர்சிவ் மெட்டீரியல்களை பயன்படுத்துவது என்பது பற்றிய நமது கலந்துரையாடலை தொடர்வோம் இதுவரை நாம் செய்தது என்னவெனில் நாம் டெபி மாடலை ஆரம்பித்தோம் மேலும் ஒரு விஷயம் நாம் தெளிவுபடுத்த விரும்புவது ஒவ்வொரு செல்லும் அதற்குரிய εr மதிப்பை கொண்டு இருக்கும் நீங்கள் மிக அதிகமான அளவில் டேட்டா கட்டமைப்பை ஸ்டோர் செய்ய வேண்டியுள்ளது என்பது நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டிய ஒன்று ஆகும் உதாரணமாக என்னென்ன நீங்கள் ஸ்டோர் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்கள் ε∞ εs τ என்பவற்றை ஸ்டோர் செய்ய வேண்டும் இது மூன்று பாராமீட்டர் மாடல் ஆகும் நான் டெபி மாடலை எடுத்துக்கொண்டு பின்பு அதனுடைய இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் எடுத்தோம் மேலும் டைம் டொமைனில் Dயை பெறுவதற்கு Dன் தொடர்பில் சப்ஸ்டிட்யூட் செய்தோம் டைம் டொமைனில் Dஐ பெற்ற பின்பு நான் ஃபைனைட் டிஃபரன்ஸ் மற்றும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை இங்கே உபயோகிக்க முடியும் நான் இவ்வாறு செய்வதன் காரணம் என்னவென்றால் முழு பீல்டு ஹிஸ்டரியையும் ஸ்டோர் செய்வதிலிருந்து தவிர்ப்பதற்காக ஆகும் இப்பொழுது நாம் கொண்டுள்ள எக்ஸ்பிரஷன் இதை தவிர்க்கவில்லை ஏனெனில் கடந்து போன நேர அளவுகளில் எலக்ட்ரிக் பீல்ட் என்பது இன்னும் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது ஆகையால் இப்பொழுது இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம் நாம் பார்க்க இருப்பது இதில் சற்று இயற்கணித அமைப்புகள் ஆகும் இப்பொழுது இந்த முழு கணிதத்தையும் சற்று எளிமையாக்க ஒரு புதிய துணை வேறியபிலை நான் வரையறை செய்யப் போகிறேன் ஆகையால் இந்த முழு கூட்டுத் தொகையும் இங்கே உள்ளது காண்கிறீர்கள் ஆகவே இதை ஒரு புதிய வேறியபில் Ψn−1 என்று நமது வசதிக்காக எடுத்துக் கொண்டுள்ளோம்

பின்பு நாம் என்ன செய்ய முடியும் சமன்பாட்டை அப்டேட் செய்ய வேண்டும் இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது அனைத்து இடங்களிலும் நாம் En இன் தொடர்பை பெறுவது அவசியம் ஆகவே இதுதான் FDTD யின் தத்துவம் ஆகும் இது Dn − Dn−1 நமக்கு D என்பது தேவை இல்லை E மற்றும் Hல் இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு தேவைப்படுகிறது ஆகையால் நான் மேக்ஸ்வெல் சமன்பாட்டை உபயோகிக்கிறேன் நான் எதைக் கொண்டு இதை இடமாற்றம் செய்ய வேண்டும் இது Dn − Dn−1 இது ∇× H மற்றும் Δt ஆகியவற்றால் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் ஆகையால் இது என்று Δt ∇× Hn−12 க்கு சமமாக அமைந்துள்ளது ஆகவே இது Dn − Dn−1 என்பதன் வித்தியாசம் மட்டுமே ஆகையால் இந்த முழு எக்ஸ்பிரஷனில் இருந்தும் நாம் எதை பெறுவதற்கு விரும்புகிறோம் கடந்து போன எலக்ட்ரிக் பீல்டு மற்றும் மேக்னெட்டிக் பீல்டு ஆகியவற்றின் அடிப்படையில் எனக்கு En ல் தொடர்பு தேவைப்படுகிறது ஆகையால் நான் என்ன செய்யமுடியும் இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை இடங்களில் En காணப்படுகிறது 1 2 3 அல்லது நிறைய இடங்களில் காணப்படுகிறதா ஒரே ஒரு தடவை ஏனெனில் இந்த கூட்டுத்தொகை அதாவது mன் கூட்டுத்தொகை எப்பொழுதும் En ஐ அடைவதில்லை ஆகையால் ஒருபக்கமாக நான் En ஐ வெளியே எடுக்க முடியும் மற்ற அனைத்தையும் வலதுபுறத்தில் நகர்த்த போகிறோம் ஆகவே இது ஒரு எளிய கையாளுதல் ஆக உள்ளது ஆகையால் ε0ε∞ என்பதை வலது பக்கம் நகர்த்த போகிறோம் இப்பொழுது கடைசி எக்ஸ்பிரஷனை பின்வருமாறு எழுதிக் கொள்வோம் ஆகவே ஏன் நான் Ψயை அறிமுகப்படுத்தினேன் என்பதற்குரிய ஒரு பகுதி காரணத்தை நீங்கள் அறிய முடியும் அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை சற்று சுருக்குவதற்காக இவ்வாறு செய்துள்ளோம் அல்லது இது மிகவும் நேர்த்தியற்றுக் காணப்படும் ஆகையால் FDTD தத்துவத்திலிருந்து தற்போதுள்ள மதிப்பை பெறுவதற்கு இங்கு முழு கடந்த மதிப்பு தேவைப்படுகிறது ஆகவே FDTDயின் தத்துவம் என்பது தற்போதுள்ள மதிப்பு மற்றும் டைம் ஸ்டெப் பெறுவதற்காக நாம் கடந்த மதிப்புகளை உபயோகப்படுத்த வேண்டும் இன்னும் நான் கோடிங்கில் இதை செயல்படுத்த வில்லை இந்த இடம் மிகவும் கடினமாக அமைந்துள்ளது அதாவது Ψn−1 என்பது Ψn−1 கடந்து போன எலெக்ட்ரிக் ஃபீல்டில் கூட்டுத் தொகையாக உள்ளது இது நமக்கு தேவை இல்லை ஆகையால் கொஞ்சம் இயற்கணிதத்தை உபயோகப்படுத்தி இதை எளிமையாக்க முடியுமா என்று பார்க்கலாம் ஆகையால் நாம் இன்னும் என்ன பெற வேண்டி உள்ளது என்பதை பார்க்கலாம் இது Ψn−1 நாம் எக்ஸ்பிரஷன் வில் சரி செய்ய வேண்டியுள்ளது ஆகவே இந்த டேர்மை எடுத்துக்கொண்டு நமக்குத் தேவையான பல்வேறு விதமான எளிமைப்படுத்தல்களையும் செய்யவேண்டியுள்ளது இதை நாம் Δβm என்று அழைப்போம் ஏன் இது Ψn−1 என்று உள்ளது மாணவர் ஆகையால் இதை பின்வருமாறு எழுதிக் கொள்ளலாம் ஆகவே நமது β எக்ஸ்பிரஷனில் நாம் முன்பு என்று எழுதி இருந்தோம் இது இன்டெக்ரல் போன்று தோற்றமளிக்கிறது இது அவ்வளவாக சிக்கலான ஒன்றாக தோன்றவில்லை இது ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் மட்டுமே ஆகையால் இதை நாம் இன்டெக்ரேட் செய்ய முடியும் இதில் எத்தனை டேர்ம்கள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் 4 நான்கு டேர்ம்கள் நான் ஒவ்வொரு எக்ஸ்பொனன்ஷியலையும் இன்டெக்ரேட் செய்யும்பொழுது இந்த இரண்டு எல்லைகள் எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம்களை நமக்கு தருகின்றன மாணவர் மேலும் இங்கே ஒன்று பொதுவானதாக அமைந்துள்ளது மாணவர் ஆம் m1 பொதுவாக அமைந்துள்ளது ஆகையால் நாம் மூன்று டேர்ம்களை எதிர்பார்க்கலாம் நான் இந்த இன்டெக்ரலை கணக்கீடு செய்யும் பொழுது என்ன நிகழும் என்பதை எதிர்பார்க்கலாம் ஆகையால் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக் கொள்ளலாம் ஆகவே நாம் நான்கு டேர்ம்களை ஒருங்கிணைத்து மூன்று டேர்ம்களாக ஆக்கியுள்ளோம் ஆகையால் இது Δβm இவ்வாறு அனைத்தையும் செய்த பிறகு ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவெனில் இந்த சமன்பாட்டில் எங்கு m காணப்படுகிறது இங்கு பல டேர்ம்கள் உள்ளன ஆனால் இங்கே ஒரே ஒரு டேர்மில் மட்டுமே m காணப்படுகிறது m தோன்றக்கூடிய ஒரே ஒரு இடம் இதுவாக அமைந்துள்ளது அதாவது இங்கே நீங்கள் பார்த்தால் இங்கே Δβm பார்த்தால் இங்கு ஒரே ஒரு இடத்தில் m காணப்படுகிறது இப்போது Δβm1 என்பதை கணக்கீடு செய்ய நாம் விரும்பினால் என்ன நிகழும் இங்கே m1 மட்டுமே இருக்கும் ஆகையால் இந்த Δβ எதை நமக்கு உணர்த்துகிறது என்ன வகையான தொடர் போன்று இது தோற்றமளிக்கிறது ஜியாமெட்ரிக் புரொக்கிரஷன் போன்று உள்ளது ஒவ்வொரு இடமும் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டால் பெருக்கப்படுவதன் மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது ஆகையால் அதாவது Δβm ஜியாமெட்ரிக் புரொக்கிரஷன் போன்று உள்ளது ஆகவே இது தான் நமக்கு அதிகமாக உபயோகமாக இருக்கப்போகிறது ஏனெனில் GP அடுத்தடுத்த டேர்ம்களின் விகிதம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மேலும் அது mஐ சார்ந்து இராது இப்போது நாம் Δβm1Δβm என்பதை பார்த்தால் இந்த விகிதம் எவ்வாறு இருக்கும் மாணவர் ஆம் m என்பது இருக்கக் கூடாது ஆகையால் நாம் இந்த எக்ஸ்பிரஷன் ஐ Ψn−1ல் எழுதமுடியும் ஆகவே இதை பின்வருமாறு நான் எழுத முடியும்

ஆகையால் இந்த அப்சர்வேஷனை இங்கே நான் உபயோகப் படுத்திக் கொள்கிறேன் இதுவரை நாம் பெரியதாக எதையும் நாம் செய்யவில்லை இப்பொழுது இந்த கூட்டுத் தொகையில் ஒரு புதிய கூட்டுத்தொகை வேறியபிலை நாம் அறிமுகப்படுத்த முடியும் இங்கே Ψn−1 கூட்டுத் தொகையை பார்க்கிறீர்கள் நமது m என்பது பூஜ்ஜிய மதிப்பிலிருந்து வேறு ஒன்றாக மாறுகிறது அதை இந்த வழியில் நாம் எழுதிக் கொண்டுள்ளோம் அதேபோன்று m என்பது ஒன்றிலிருந்து வேறு மதிப்புக்கு செல்கிறது இதை திரும்பவும் பூஜ்ஜியம் மதிப்புக்கு நான் கொண்டுவர வேண்டும் என்றால் ஒரு புதிய வேறியபிலை அறிமுகப்படுத்த அவசியமாகிறது ஆகையால் இதை p m − 1 என்று அழைப்போம் இது பின்வருமாறு எழுதப்படுகிறது ஆகையால் இந்த டேர்மை கூட்டுத் தொகையில் இருந்து வெளியே எடுத்து விட முடியும் இது p மதிப்பை சார்ந்து இருக்காது ஆகையால் இந்த டேர்மை நாம் வெளியே எடுத்துவிடலாம் ஆகையால் இப்பொழுது கடைசி படியாக நாம் திரும்பவும் சென்று இடமாற்றம் செய்ய வேண்டும் நாம் இங்கே இடமாற்றம் செய்ய தேவை இல்லை ஆகையால் நமது எக்ஸ்பிரஷன் என்னவாக மாறுகிறது

வலது புறத்தில் தோன்றும் இந்த எக்ஸ்பிரஷனை பற்றி யாராவது அறிவீர்களா நீங்கள் இங்கே இந்த எக்ஸ்பிரஷன் மற்றும் இங்கே உள்ள எக்ஸ்பிரஷன் இரண்டையும் கவனியுங்கள் இவற்றில் ஏதாவது பொதுவாக அமைந்துள்ளதா இது பின்வருமாறு எழுதப்படுகிறது

நாம் என்ன செய்துள்ளோம் என்று உங்களுக்கு புரிகிறதா இந்த ஜியாமெட்ரிக் புரொக்கிரஷன் செயல்பாட்டில் உள்ள முக்கியமான விஷயம் எது இது நமக்கு ஒரே ஒரு டேர்மை நீக்குவதற்கு அனுமதிக்கிறது ஆகவே முந்தைய டேர்ம் Ψn−2 என்று தோற்றமளிக்கிறது ஆகையால் கடைசி எக்ஸ்பிரஷனை திரும்பவும் ஒரு தடவை எழுதிக் கொள்வோம் பின்பு அவற்றில் உள்ள அம்சங்களை நாம் பார்க்கலாம் இந்த அனைத்து இயற்கணித செயல்பாடுகளையும் செய்த பிறகு நமக்கு என்ன கிடைத்துள்ளது ஆகையால் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும் பொழுது Ψn−1 ஐ கணக்கீடு செய்வதற்கு Ψ நமக்கு தேவைப்பட்டது நமக்கு முந்தைய எலக்ட்ரிக் பீல்டுகள் அனைத்தும் தேவைப்பட்டது இப்பொழுது இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும் பொழுது சில டேர்ம்கள் மாற்றம் அடைந்து உள்ளது ஒன்று முந்தைய டேர்ம் மற்றொன்று மாணவர் மற்றொன்று Ψ என்பது ஆகும் ஆகையால் இது மேம்படுத்தப்பட்டு உள்ளதா ஆகையால் நாம் அனைத்து எலக்ட்ரிக் ஃபீல்டுகளையும் ஸ்டோர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரே ஒரு புதிய வேறியபிலை Ψ என்ற புதிய வேறியபிலை மட்டும் ஸ்டோர் செய்ய வேண்டி உள்ளது Ψn−1 ஐ கணக்கீடு செய்ய எனக்கு Ψn−2 மட்டும போதுமானது Ψ0 இவையெல்லாம் தேவைப்படாது மாணவர் இல்லை இதுவரை நாம் என்ன ஸ்டோர் செய்துள்ளோம் எவற்றையெல்லாம் நாம் இங்கே ஸ்டோர் செய்துள்ளோம் ஸ்பேஸ் மற்றும் நேர அளவு கிரிட்டுகளில் E க்கள் மற்றும் H ஆகியவற்றை ஸ்டோர் செய்தோம் இப்பொழுது ஸ்பேஸ் மற்றும் நேர அளவுகளில் EH மற்றும் Ψ ஆகியவற்றை கொண்டு என்ன செய்ய வேண்டும் நமது கம்ப்யூட்டரில் லோட் இப்போது ஒரு புது வேறியபிலால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அதையும் நாம் ஸ்டோர் செய்ய வேண்டி உள்ளது இப்பொழுது நாம் Ψயை முறையாக இனிஷியலைஸ் செய்துவிட்டால் ஒவ்வொரு தடவையும் கணக்கீடு செய்யும் பொழுது நமக்கு ஒரே ஒரு முந்தைய மதிப்பு இருந்தால் போதுமானது இது எலக்ட்ரிக் பீல்ட் அப்டேட் செய்வதை போன்றே உள்ளது நமக்கு ஒரே ஒரு முந்தைய எலக்ட்ரிக் பீல்ட் மற்றும் முந்தைய மேக்னடிக் ஃபீல்டு ஆகியவை தற்போதுள்ள E மற்றும் H ஆகியவற்றை பெற போதுமானதாக உள்ளது இதே போன்றே இங்கு நடக்கிறது நாம் ஒரே ஒரு துணை வேறியபிலை மட்டும் ஸ்டோர் செய்ய வேண்டி உள்ளது ஆகவே நமக்கு சாதகமான ஒரு விஷயம் என்னவெனில் நாம் E மற்றும் H ஆகியவற்றின் முழு ஹிஸ்டரியையும் ஸ்டோர் செய்ய அவசியம் இல்லை மேலும் ஒரு சாதகமற்ற விஷயம் என்னவெனில் நாம் ஒரு புது துணை வேறியபில் Ψ யை ஸ்டோர் செய்ய வேண்டியுள்ளது எவ்வாறு இதை இனிஷியலைஸ் செய்ய முடியும் இங்கே நீங்கள் Ψ வரையறையை பற்றி அறிவீர்கள் நீங்கள் Ψn−1 என்பதையும் பார்க்க இயலும் ஆகையால் எடுத்துக்காட்டாக மாணவர் ஆம் அதை இப்போது பார்க்கலாம் இது உங்களது புதிய அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு இந்த அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு Ψயில் உள்ளது அந்த மாணவரின் கேள்வி என்னவெனில் முதல் இடத்தில் நாம் எவ்வாறு Ψயை பெறுகிறோம் என்பது ஆகும் ஆம் முதல் இடத்தில் Ψயை நாம் பெறுவதற்கு எலக்ட்ரிக்கல் பீல்டுகள் நமக்கு தேவை இங்கு அமைந்துள்ள எக்ஸ்பிரஷன் பச்சை நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ளது இதை நாம் செய்து முடித்த பிறகு இந்த சமன்பாட்டை நாம் உபயோகப்படுத்த வேண்டியுள்ளது நீங்கள் இதை அப்டேட் செய்வதற்கு முன்பு இதை நீங்கள் Ψயின் துவக்க சமன்பாடு என்று அழைக்கலாம் பின்பு இது Ψயில் அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு ஆக மாறுகிறது இதன் விளைவாக நாம் என்ன பெறுகிறோம் இதன் விளைவாக நாம் கன்வொலுஷன் இன்டெக்ரலை கூட்டுத் தொகையாக குறைத்து உள்ளோம் நாம் இதைப் பெறுவதற்கு ஏதாவது அப்ராக்ஸிமேஷன் செய்தோமா இது மிகவும் துல்லியமாக உள்ளது நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹிஸ்டரியை அனைத்தும் ஸ்டோர் செய்து பெற்றால் எவ்வாறு இருக்குமோ அவ்வளவு துல்லியமாக உள்ளது இங்கே எந்த வித அப்ராக்ஸிமேஷனும் நாம் செய்யவில்லை எலக்ட்ரிக் பீல்டு ஹிஸ்டரியிலிருந்து பின்பு கன்வொலுஷனிலிருந்து இந்த கூட்டுத்தொகை வரை எந்த ஒரு அப்ராக்ஸிமேஷனும் செய்யவில்லை நாம் ஒரு புதிய வேறியபிலை ஸ்டோர் செய்ய வேண்டி உள்ளது என்பதே இங்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாகும் ஆகவே டெபி மாடலின் அனுமானம் என்பது இதுவே ஆகும் மேலும் இங்கே வேறு வகையான ரெசொனன்ஸ்களும் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக சில பொதுவான ரெசொனன்ஸ்கள் ஆக லாரன்ஸியன் ரெசொனன்ஸ்கள் உள்ளது உண்மையில் கிரிப்பித் குறிப்புகளில் லாரன்ஸியன் ரெசொனன்ஸ்கள் டெரைவ் செய்யப்பட்டுள்ளன ஆகவே இவை ஒவ்வொன்றும் அவற்றுக்குரிய அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடுகளை கொண்டுள்ளன அதாவது ஒரு அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாட்டை பெறுவதற்கு இவை அவற்றின் இயற்கணிதத்தை கொண்டுள்ளன ஆனால் நாம் அவற்றை எல்லாம் பார்க்கப்போவது இல்லை ஆகையால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இதன் பெயரை மட்டுமாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் FDTD சமன்பாடுகளை கணக்கீடு செய்வதற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஓப்பன் சோர்ஸ் சாப்ட்வேர் உள்ளது அது 1D 2D 3D ஆகிவற்றில் ஆகியவற்றில் எழுதப்பட்டுள்ளது அது MEEP என்று அழைக்கப்படுகிறது இது MITயின் Ab இனிஷியோ குழுவினால் உருவாக்கப்பட்டது இது மிகவும் எளிமையான ஓப்பன் சோர்ஸ் சாப்ட்வேர் ஆகும் ஆகவே நீங்கள் இதை பார்த்தால் எவ்வாறு இந்த வகையான அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடுகள் செயல்முறை ஆக்கப்பட்டுள்ளன என்று தெரியும் பல்வேறு வகையான ரெசொனன்ஸ்களையும் இதன் மூலம் நாம் கையாள முடியும் இது பொதுவாக ஆராய்ச்சி காரணங்களுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் கூகுளில் இதைத் தேடினாலும் இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை நீங்கள் அறியலாம் இதை செயலாக்கம் செய்வதற்கு இது ஒரு அடிப்படை மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளது ஆனால் அது பொதுவான ஒன்றாக இல்லை நமக்கு தெரிந்த ஒன்றாக இல்லை ஒரு புதுவகையான லாங்குவேஜ் ஸ்கீம் என்பதில் எழுதப்பட்டுள்ளது இது ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ் அல்ல ஆகையால் இதை C C போன்று நீங்கள் கம்பைல் செய்து ரன் செய்ய இயலாது இது கொஞ்சம் பைத்தான் போன்று உள்ளது இது படிப்படியாக இருக்கும் மேலும் இது தகவல்களை கூறுவதாக இருக்கும் மேலும் அவர்கள் C இன்டர்பேசையும் கொடுத்துள்ளார்கள் நீங்கள் கம்ப்யூடேஷனை விரைவாக முடிக்க விரும்பினால் இந்த சாப்ட்வேரை உபயோகப்படுத்தலாம்